அடுத்தபடியாக 8051 இன் சில புரோகிராமிங் எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் 8051 இன் இன்ஸ்டிரக்ஷன்களை பயன்படுத்தி எம்பெடட் பயன்பாடுகளுக்காக அமைப்புகளை வடிவமைத்துக் கொள்ளலாம் இங்கே நாம் சில ப்ரோக்ராமிங் எடுத்துக்காட்டுகளை புரிந்துகொண்டு இந்த அமைப்புகளை எவ்வாறு வடிவமைத்து பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம் முதல் எடுத்துக்காட்டை பார்த்தால் ஒரு 10 பைட்ஸ் கொண்ட தகவல் 50h என்ற ராம் ல் இருக்கிறது நாம் இப்போது அந்த எண்களின் சராசரியை கணக்கிட்டு 40h என்ற மெமரி லொகேஷனில் பதிவு செய்ய வேண்டும் அதன் பிறகு அந்த கோட் பிராக்மன்றில் ப்ரோக்ராம் இன் அளவு மற்றும் எவ்வளவு நேரம் எக்சீக்யூசன் க்கு தேவைப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும் கிறிஸ்டல் மதிப்பானது 11 0582 மெகா ஹிட்ஸ் என கொள்வோம் இவ்வாறு நாம் ப்ரோக்ராம் எழுத முயற்சிப்போம் இப்பொழுது நம்மிடம் இருப்பது 50h என்ற எண் இந்த 50h என்ற மெமரி லொகேஷனில் சில எண்கள் ஸ்டோர் செய்யப்படுகிறது நாம் முதலில் R0 என்ற ரிஜிஸ்டரில் 50h என்ற எண்ணை மாற்றுவோம் ஏனென்றால் R0 என்பதை இன்டக்ஸ் ரிஜிஸ்டராக பயன்படுத்தி 50h ஐ எடுக்க உள்ளோம் இந்த R5 ரெஜிஸ்டரில் உள்ள 50h இல் கணக்கிடப்பட வேண்டிய 10 எண்களை பதிய வேண்டும் Mov R510 என்ற இன்ஸ்டிரக்ஷன் பயன்படுத்தப்படும்போது 10 என்ற டெசிமல் எண் R5 க்கு மாற்றப்படுகிறது இது டெசிமல் எண் என்பதால் இங்கே H பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதற்குப் பதிலாக 10 என குறிப்பிடலாம் MOV BR5 என்பது எண்களின் எண்ணிக்கையை B ரெஜிஸ்டரில் மாற்றுவதற்கு பயன்படுகிறது அதன் பிறகு சராசரியை கணக்கிட B ரெஜிஸ்டர் பயன்படுத்தப்படுகிறது A என்பது அக்குயுமுலேட்டர் ரெஜிஸ்டர் இதனைப் பயன்படுத்தி கூட்டுத் தொகையைக் கணக்கிட உள்ளோம் CLR A என்ற இன்ஸ்டிரக்ஷன் பயன்படுத்தப்படும்போது ரெஜிஸ்டர் A இல் உள்ள மதிப்புகள் அழிக்க படுகிறது இதில் கூட்டப்பட வேண்டிய அடுத்தடுத்த மதிப்புகளை A ரிஜிஸ்டர் வழியாக செய்யவுள்ளேன் நான் இங்கு add AR0 என்ற இன்ஸ்டிரக்ஷன் ஐ பயன்படுத்தியுள்ளேன் என்னென்ன மதிப்புகள முதல் லொகேஷன் இல் சேர்க்க வேண்டுமோ அதை ரெஜிஸ்டர் A இல் வைக்கலாம் இதற்கு முன்பு ரெஜிஸ்டர் A இன் மதிப்பு 0 இப்போது R0 இல் உள்ள எண் ஆனது A உடன் கூட்ட பட்டு அதன் விடை A இல் பதியப்படுகிறது பின்னர் R0 ரெஜிஸ்டர் இன்கிரிமெண்ட் செய்யப்படுகிறது R5 என்ற ரெஜிஸ்டரில் இருப்பது கணிக்கப்பட வேண்டிய எண்களின் எண்ணிக்கை அதாவது 10 ஆகும் அதனைத்தொடர்ந்து நாம் மெமரி லொகேஷனில் ADD A R0 என்ற இன்ஸ்டிரக்ஷனை பெற்று A இலுள்ள மதிப்பையும் R0 இல் உள்ள மதிப்பின் கூட்டுத் தொகையை கணிக்கிறோம் R5 இலிருந்து டிகிரிமென்ட் செய்ய ஜம்பு நாட் 0 decrement jump not 0 loop பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது R0 இல் உள்ள அடுத்த எண் ஆனது இன்கிரிமெண்ட் செய்யப்பட்டு அடுத்த ரெஜிஸ்டரின் அடுத்த டேட்டாவை நோக்குகிறது அடுத்தபடியாக சுற்றுக்கு தேவையான இன்ஸ்டிரக்ஷன் மெமரியில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறது இதுவரை நாம் கொடுக்கப்பட்ட எண்களை கூட்டி முடித்துவிட்டோம் இனிமேல் அதன் சராசரியை கணிக்க வேண்டும் ஏற்கனவே இதன் மதிப்பை பத்து என வைத்துள்ளோம் இங்கே A ரிஜிஸ்டரில் கூட்டுத் தொகையையும் B ரெஜிஸ்டரில் கணிக்கவேண்டிய எண்களின் எண்ணிக்கையையும் வைத்துள்ளோம் இனி DIV AB பயன்படுத்துவோம் DIV A B இன்ஸ்டிரக்ஷன் A இலிருந்து B ஐ வகுக்க கிடைக்கும் மதிப்பு A இல் பதிக்கப்பட்டு அதை ஈவு ஆக அதாவது சராசரி மதிப்பாக பெற்றுக்கொண்டோம் இந்த சராசரி மதிப்பானது மெமரி லொகேஷனுக்கு MOV 40h A என்ற இன்ஸ்டிரக்ஷன் ஐ பயன்படுத்தி மாற்றப்படுகிறது 40h என்பதுதான் A என்ற ரெஜிஸ்டரின் மெமரி லொகேஷன் இப்போது நான் ப்ரோக்ராமின் மொத்த அளவை பைட் எண்களின் அடிப்படையில் கணக்கிட போகிறேன் முதல் இன்ஸ்டிரக்ஷன் 2 பைட்களை எடுக்கிறது மேனுவல் உதவி கொண்டு 8051 இல் ப்ரோக்ராமின் அளவை கணக்கிடலாம் அதற்குமுன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொரு இன்ஸ்டிரக்ஷனிலும் ஆப்கோட் என்பது 1 பைட் ஐயும் அடுத்த இமீடியட் மதிப்பும் சில பைட்களை எடுத்துக்கொள்கிறது MOV R5 10 என்ற இன்ஸ்டிரக்ஷன்லிருந்து நமக்கு கிடைக்கப் பெற்றது 2 பைட்கள் MOV BR5 என்ற இன்ஸ்டிரக்ஷன் 1 பைட் MOV AR0 என்ற இன்ஸ்டிரக்ஷன் 1 பைட் DJNZ உம் 1 பைட் இந்த DJNZ R5 என்பது 1 பைட் ஆகும் DJNZ R5loop என்பதில் loop முகவரி ஆனது 16 பிட் மதிப்பு ஆகவே இந்த இன்ஸ்டிரக்ஷன் 3 பைட்ஸ் இதில் முதல் 1 பைட் என்பது ஆப்கோட் 2 பைட்ஸ் என்பது சுற்று இன் முகவரியை குறிக்கும் இந்த முகவரி 2 பைட் ஆகும் மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த இன்ஸ்டிரக்ஷன் 3 பைட் ஆகும் DIV AB என்பது 1 பைட் இன்ஸ்டிரக்ஷன் ஆகும் அடுத்த இன்ஸ்டிரக்ஷனுடன் 40 என்ற மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளதால் அது 2 பைட்ஸ் ஆகும் இதில் MOV A என்பது ஒரு பைட் ஆகும் மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த புரோகிராம் 14 பைட்கள் ஆகும் அடுத்ததாக இந்தப் புரோகிராமின் வேகத்தை கணக்கிட வேண்டும் அதாவது இந்த புரோகிராம் எக்ஸிக்யூட் ஆக எவ்வளவு காலம் தேவைப்படும் என்பதை கணக்கிட வேண்டும் 8051 இன் மேனுவலை பரிசோதித்தால் ஒவ்வொரு இன்ஸ்டிரக்ஷனின் மிஷின் சைக்கிளையும் கண்டறியலாம் முதல் இன்ஸ்டிரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆக ஒரு மெஷின் சைக்கிள் தேவைப்படும் அதுபோல DIV AB மற்றும் DJNZ முறையை 4 மற்றும் 2 மிஷின் சைக்கிள்களையும் எடுத்துக்கொள்கிறது மீதமுள்ள எல்லா இன்ஸ்டிரக்ஷன்களுக்கும் தலா ஒரு மிஷின் சைக்கிள் தேவைப்படுவதை நாம் காணலாம் இந்த புரோகிராமில் மொத்தமுள்ள மெஷின் சைக்கிளை கணக்கிட முயற்சிப்போம் முதல் நான்கு இன்ஸ்டிரக்ஷன்களுக்கு தலா ஒரு மிஷின்சைக்கிள் தேவைப்படுகிறது அதைத் தொடர்ந்து வரும் இன்ஸ்டிரக்ஷன்களுக்கு 1 1 மற்றும் 2 மிஷின்சைக்கிள்களை எடுத்துக் கொள்வதோடு பத்து முறை மீண்டும் மீண்டும் எக்ஸிக்யூட் ஆகிறது இறுதியில் உள்ள இரண்டு இன்ஸ்டிரக்ஷன்களுக்கு 4 மற்றும் 1 மிஷின் சைக்கிள் தேவைப்படுகிறது எனவே மொத்தமாக இந்த புரோகிராம் எக்ஸிக்யூட் ஆக 49 மெஷின் சைக்கிள் தேவைப்படுகிறது இங்கு கிளாக் அதிர்வெண் 11 0582 மெகா ஹட்ஸ் என உள்ளது ஒரு மிஷின் சைக்கிள் என்பது 111 0582 ஆகும் இதனுடன் 49 ஐ பெருக்கினால் கிடைக்கும் மதிப்பை கணக்கிட்டால் 4431 நேனோ செகண்ட்ஸ் என கிடைக்கும் இவ்வாறாக ஒரு அசெம்பிளி லேங்குவேஜ் புரோகிராமில் எவ்வளவு மெமரி தேவைப்படும் என்பதை கணிக்கலாம் அதோடு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆக எவ்வளவு காலம் தேவைப்படும் என்பதையும் கணிக்கலாம் ஆனால் புரோகிராமை ஹய்லெவல் லாங்குவேஜில் எழுதினால் இவற்றை சரியாக கணிக்க முடியாது அடுத்தபடியாக இந்த புரோகிராமினை நாம் கம்பயில் செய்ய வேண்டும் இதற்கு தேவைப்படும் காலம் அந்த கம்பைலரை பொறுத்து இருக்கும் இந்த கோடை டிரான்ஸ்லேட் செய்ய தேவைப்படும் காலத்தையும் சார்ந்திருப்பதால் இதன் செயல்பாட்டை நம்மால் முன்கூட்டியே கணிக்க முடியும் எனவேதான் அசெம்பிளி லேங்குவேஜ் புரோகிராமை நாம் பயன்படுத்துகிறோம் இனி சற்று கடினமான எடுத்துக்காட்டு ஒன்றை பார்ப்போம் எக்ஸ்டர்னல் மெமரியில் 3000h என்ற மெமரி லொகேஷனில் 10 பைட் தகவல் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் இவற்றை நாம் ஏறுவரிசையில் அடுக்க ப்ரோக்ராம் எவ்வாறு எழுத வேண்டும் என்று பார்ப்போம் இந்தப் புரோகிராமை எழுதுவதற்கு தேவைப்படும் ஆரம்ப மெமரி லொகேஷன் 3000h என எடுத்துக் கொள்வோம் 3000h என்ற முகவரியில் தொடங்கி 10 லொகேஷன்களில் தகவல் பதியப்பட்டிருக்கும் இதற்கு முழு புரோகிராமையும் எழுதுவதற்கு சில தனிச்சிறப்பு கொண்ட குறியீடுகளாக அசம்ளர் டைரக்ட்டிவ்ஸ ஐ அறிமுகப்படுத்துகிறேன் அதன் கூறுகளையும் மெஷின் சைக்கிளையும் முதலில் பார்த்துவிட்டு பின்னர் அசெம்பிளி லேங்குவேஜ் புரோகிராமை பார்க்கலாம் இவைதான் பிராசசரால் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்ஸ்டிரக்ஷன்கள் அவற்றுள் ஒருசிலவை MOV ADD SUB JUMP என்பன இவைதான் மிஷின் சைக்கிள் இன்ஸ்டிரக்ஷன்கள் இங்கே நீங்கள் காண்பது தான் ஆப்கோடு அல்லது மெஷின்கோடு இங்கே மற்றுமொன்று குறிப்பிடப்பட்டுள்ளதுதான் சீயூடோ ஆப்கோடுகள் இவை புரோக்ராம் எக்ஸிக்யூஷனுக்கு தேவையானவை அல்ல மாறாக புரோகிராமின் அமைப்பை மெருகூட்ட பயன்படுத்தப்படுபவை மேலும் அவை வேரியபில்களை வரையறுக்கவும் பயன்படுத்தலாம் 3000 h என்ற முகவரியில் இருந்து நாம் ப்ரோக்ராம் எழுத உள்ளோம் 3000 h இல் இருந்து வரிசையாக பார்க்கும் பொழுது 10 எண்கள் அங்கே வைக்கப்பட்டுள்ளது இதற்காக நாம் இனிசியலைஸ் செய்ய வேண்டி உள்ளது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனுக்கு தேவைப்படும் 3 லொகேஷன்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதற்காக குறிப்பிட்ட கோடை பயன்படுத்தலாம் இங்கே DB என்பது டிபைன்டு பைட் இதன் பயன்பாடை இவ்வாறு புரிந்து கொள்ளலாம் புரோகிராமில் ஏதாவது ஒரு பகுதியில் DB 20 என்று பயன்படுத்தினால் புரோகிராமின் அந்த முகவரியில் 20 என்ற மதிப்பு பதியப்படும் இதன் பயன்பாடு அதை பயன்படுத்துவோரை பொறுத்தே இருக்கும் இதனை பயன்படுத்தி ஸ்ட்ரிங்கை வரையறை செய்ய முடியும் எடுத்துக்காட்டாக DB hello என்ற ஸ்ட்ரிங் பயன்படுத்தப்பட்டால் முதல் முகவரியில் h என்ற வார்த்தையையும் இரண்டாவது முகவரியில் e என்ற வார்த்தையையும் அடுத்த லொகேஷனில் l எனவும் தொடர்ந்து மீதம் உள்ள வார்த்தைகளையும் மெமரியில் ஒரு பகுதியை இணிஷியலைஸ் செய்கிறது இவைதான் சீயூடோ ஆப்கோடுகள் இதேபோல மற்றொன்று தான் அசம்ளர் டைரக்ட்டிவ்ஸ் இதையும் இந்த புரோகிராமில் நாம் பயன்படுத்தலாம் அசம்ளர் என்ன வேலையை செய்ய வேண்டும் என்பதை சொல்வது தான் அசம்ளர் டைரக்ட்டிவ்ஸ் இம்மாதிரியான ஒரு டைரக்ட்டிவ் தான் ORG ORG ஐ தொடர்ந்து 1000 என்ற முகவரியை குறிப்பிட்டு அதனைத்தொடர்ந்து MOV R1 R2 இதுபோன்ற ஏதேனும் ஒரு இன்ஸ்டிரக்ஷன் வருமேயானால் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் செய்யப்படும் பொழுது 1000 என்ற மெமரி லொகேஷனில் இந்த இன்ஸ்டிரக்ஷன் லோடு செய்யப்படும் ப்ரோக்ராமின் முகவரி எங்கிருந்து துவங்க வேண்டும் என்பதை முன்னதாகவே தெரிந்திருந்தால் ORG என்ற ஸ்டேட்மன்ரை பயன்படுத்தலாம் இதனால் ப்ரோக்ராமின் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்ட கோடு இந்த முகவரியில் இருந்து தான் துவங்க வேண்டும் என்பதை பிராசஸர் தெரிந்துகொள்ளும் Jump போன்ற இன்ஸ்டிரக்ஷன்களை பயன்படுத்தும் பொழுது இலக்கு முகவரியை கண்டறிய இது உதவியாக இருக்கும் Org என்ற ஸ்டேட்மன்ட் புரோகிராமில் இடம்பெற்றால் org உடன் கொடுக்கப்பட்ட முகவரியிலிருந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் துவங்கும் குறுக்கீட்டு சேவை ரொட்டீனை எழுதும்பொழுதும் org ஸ்டேட்மன்ரை பயன்படுத்தலாம் இவ்வாறாக நமது இலக்கு முகவரியை இங்கே கொடுக்க முடியும் குறுக்கீட்டு சேவை ரொட்டீனை ட்ரான்ஸ்லேட் செய்யும்பொழுது குறுக்கீட்டு திசையன் அல்லது ISR முகவரியை அங்கே கொடுக்கலாம் அதேபோல org EQU போன்ற அசம்ளர் டைரக்ட்டிவ்சையும் மாறிலி வரையறை போல பயன்படுத்தலாம் உயர்நிலை ப்ரோகிராம்களான C C போன்றவற்றில் கேஷ் X5 பயன்படுத்துவது போலவே நாம் இங்கேயும் பயன்படுத்தலாம் இங்கே X என்பது ஒரு மாறிலி ஆகும் EQU இன் விளக்கத்தை நான் இங்கே கொடுக்கிறேன் N EQU 10 என புரோகிராமில் பயன்படுத்துவதாக எடுத்துக்கொள்வோம் DB ஐ போல இங்கே N க்கு முகவரிகள் எதுவும் வழங்கப்படுவதில்லை ஆனால் புரோகிராமில் எங்கெல்லாம் N பயன்படுத்தப்படுகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் 10 என்ற எண்ணால் மாற்றப்படும் வேண்டுமென்றால் 0000h என்ற முகவரியில் இருந்து நாம் புரோகிராம் எழுதலாம் ஆனால் இங்கு 3000h என்ற முகவரியில் இருந்து ப்ரோக்ராமுக்கான கோடை எழுத முயற்சிப்போம் இங்கே 10 எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பில் வேறு எந்த ப்ரோக்ராமும் இல்லை என நினைத்துக் கொள்வோம் RAM இல் உள்ள வெவ்வேறு முகவரிகள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதை இங்கே நீங்கள் பயன்படுத்தலாம் இப்பொழுது N இன் மதிப்பை 10 என வைத்துள்ளோம் 20 எண்களை ஏறுவரிசையில் அடுக்க வேண்டும் என்றால் இதே புரோகிராமை நீங்கள் எக்ஸிக்யூட் செய்யும்பொழுது ப்ரோக்ராமை மாற்றுவதற்கு பதிலாக N இன் மதிப்பை 20 என்று மாற்றிக் கொண்டால் போதுமானது நான் இப்பொழுது 50h என்ற டெம்பரரி RAM லொகேஷனில் மாறிகளை பரிமாற்றம் செய்ய ஸ்கிராட்ச் பேடாக பயன்படுத்த உள்ளேன் இங்கே ப்ரோக்ராமின் தொடங்கு முகவரி 3000 என பயன்படுத்த வேண்டுமென்றால் EQU 3000h இல் முகவரியை மாறிலியாக பயன்படுத்தலாம் வேறொரு முறை தொடங்கு முகவரி 4000h என்று மாற்ற நேரிட்டால் ப்ரோக்ராமை மாற்றுவதற்குப் பதிலாக இந்த மாறிலியை மட்டும் மாற்றினால் போதுமானது இனி கவுண்டர் முறையைப் பார்ப்போம் அதாவது MOV R4 N 1 என்ற இன்ஸ்டிரக்சனில் N என்பது 10 ஐ குறிக்கும் இது MOV R49 என்ற ஸ்டேட்மன்ரை போலவே செயல்படும் இனி 20 எண்களை வரிசைப்படுத்த நேரிட்டடால் 10 க்கு பதிலாக 20 என்று மாற்றினால் போதுமானது MOV R4N 1 என்பதை பயன்படுத்தும் போது DPTR இல் தொடங்கும் முகவரியான 3000h என்ற எண்ணை செட் செய்ய வேண்டும் அதன் பின்னர் R4 இல் உள்ள மதிப்பை A க்கும் அதன் பின்னர் A இல் உள்ள மதிப்பை R5 க்கும் மாற்ற வேண்டும் இதனால் வரிசைப்படுத்த வேண்டிய முதல் எண் A க்கு மாற்றப்படும் MOV R4 to R5 என்ற இன்ஸ்டிரக்ஷனை பயன்படுத்த முடியாத காரணத்தினால் மேற்குறிப்பிட்ட வழியை நாம் கையாள்கிறோம் இதில் A ரிஜிஸ்டரில் முதல் எண்ணை பெறுவதற்கு MOVX ADPTR என்ற இன்ஸ்டிரக்ஷனை பயன்படுத்தலாம் MOV 54 என்ற ஸ்டேட்மெண்டை பயன்படுத்த முடியாத காரணத்தினால் இது மாதிரியான 2 ஸ்டேட்மெண்டை பயன்படுத்த வேண்டியுள்ளது இங்கே முதலில் MOVX ADPTR ஐ பயன்படுத்திவிட்டு MOV R1A ஐ பயன்படுத்துகிறோம் இதனால் A இல் உள்ள மதிப்பு R1 இக்கு மாற்றப்படுகிறது மேலும் INC DPTR என பயன்படுத்துவதால் புதிய முகவரி 3001 என மாறுகிறது இப்பொழுது அடுத்த எண் A ரெஜிஸ்டருக்குள் கிடைக்கும் அது டெம்பரரி லொகேஷனுக்குள் பதியப்படும் ஏற்கனவே முதல் எண் R1 என்ற ரிஜிஸ்டரில் உள்ளது MOV A R1 என்ற இன்ஸ்டிரக்ஷன் பயன்படுத்தப்படுவதால் 3000 என்ற லொக்கேஷனில் உள்ள மதிப்பு A ரெஜிஸ்டர்க்குள் மாற்றப்படும் 3001 இல் உள்ள மதிப்பு மெமரி டெம்பரரி லொகேஷனுக்குள் இருக்கும் நாம் இப்போது இந்த இரண்டு எண்களையும் CJNE என்ற இன்ஸ்டிரக்ஷன் ஐ பயன்படுத்தி ஒப்பிட்டுப் பார்க்கலாம் CJNE என்பது கம்பேர் ஜம்பு நாட் ஈக்குவல் temp L3 என்பதாகும் இப்பொழுது இரண்டு எண்களும் சமமா இல்லையா என்று பரிசோதிக்கப்படுகிறது சமம் இல்லையெனில் L3 என்ற இடத்துக்கு புரோகிராமின் கட்டுப்பாடு ஜம்பு செய்யப்படுகிறது இப்பொழுது L3 இல் கேரி உள்ளதா என பரிசோதிக்கப்படுகிறது இரண்டு எண்களும் சமம் எனில் பரிமாற்றம் செய்ய வேண்டிய அவசியமில்லை இரண்டு எண்களும் சமம் இல்லை எனில் புரோகிராமின் கட்டுப்பாடு SJMP L4 என்ற இன்ஸ்டிரக்ஷனுக்கு மாறுகிறது இப்பொழுது MOVX DPTRA என்ற இன்ஸ்டிரக்ஷன் இருக்கிறது இதில் A ரெஜிஸ்டரில் உள்ள மதிப்பு அதிகமானதாக உள்ளது அந்த மதிப்பு இப்பொழுது மெமரி லொகேஷன் 3000 இல் உள்ள L4 க்கு மாற்றப்படுகிறது இங்கே எண்ணின் மதிப்பு டெம்பரரி ரெஜிஸ்டரை விட அதிகமானதாக உள்ளது எனவே இதற்கு பரிமாற்றம் தேவைப்படும் பரிமாற்றத்திற்கு முதல் கட்டமாக MOV Atemp இயக்கப்படுகிறது பின்னர் DPTR க்கு சென்று DPL ரெஜிஸ்டர் இன் மதிப்பை குறைக்க முயற்சிப்போம் இப்பொழுது DPTR இன் மதிப்பை குறைக்க இயலாது ஏன்என்றால் அது 16 பிட் ஆகும் எனவே DEC DPL அதன் பிறகு MOVX DPTRA என்பதையும் பயன்படுத்துகிறோம் இப்பொழுது டெம்ப் இன் மதிப்பு A ரெஜிஸ்டருக்கும் 3000 என்ற லொகேஷனுக்கும் மாற்றப்பட்டிருக்கும் எனவே 3000 இல் உள்ள எண்ணும் 3001 உள்ள எண்ணும் அவற்றுக்கிடையே பரிமாறப்படும் பின்னர் மீண்டும் INC DPL இயக்கப்படுகிறது இவ்வாறாக DJNZ R5L 2 என்ற இன்ஸ்டிரக்ஷன் ஐ பயன்படுத்தி கம்பேர் மற்றும் பரிமாற்றம் செய்து கொள்ளப்படுகிறது நாம் இனி R5 இன் மதிப்பு 0 இல்லையெனில் அதில் இருக்கும் மதிப்பை குறைக்கிறோம் எனவே ப்ரோக்ராமின் கட்டுப்பாடு L2 க்கு மாறுகிறது இனி அடுத்த எண்ணை மெமரியில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் அதன்பின் DJNZ R5 L2 ஐ தொடர்ந்து இயக்கலாம் இவ்வாறு ஒரு லூப் செயல்படுத்தப்படுகிறது DJNZ R4L1 என்ற இன்ஸ்டிரக்ஷன் மறு செய்கையை துவங்குகிறது இங்கு கம்பேர் செய்வதற்கு 2 லூப்புகளும் ஒன்றோடு ஒன்று கூடி இயக்கப்படும் இங்கே L1 மற்றும் L2 என்ற லூப்புகள் இந்த புரோகிராமில் உள்ளவாறு உருவாக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இந்த புரோகிராமில் R5 என்ற ரெஜிஸ்டரின் மதிப்பு 0 என மாறுவதற்குள் எண்கள் வரிசையாக அடுக்கப்படும் இனி புரோகிராமை நிறைவு செய்ய END எனும் அசம்ளர் டைரக்ட்டிவ்ஸ் பயன்படுத்தப்படுகிறது ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் இங்கே நிறைவு பெறுவதை END குறிக்கிறது சில நேரங்களில் நாம் ப்ரோகிராம் எழுதும் பொழுது ரொட்டினையும் எழுதுகிறோம் ஆனால் பல நேரங்களில் அது தேவைப்படவில்லை என்று அப்படியே விட்டு விட வேண்டியிருக்கும் அந்த நேரங்களில் END பயன்படுத்தினால் நாம் நினைத்த இடத்தில் புரோகிராமை நிறுத்திக்கொள்ளலாம் இவ்வாறு end டைரக்ட்டிவ்ஸ் பயன்படுகிறது ஒரு ப்ரோகிராம் சரியாக செயல்பட இது தேவைப்படுகிறது இந்த அசெம்பிளி லேங்குவேஜ் இல் end பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் அது மிஷின் கோடாக டிரான்ஸ்லேட் செய்யப்படமாட்டாது எப்பொழுதேனும் இதில் பிழை ஏற்பட்டால் இந்த ரொட்டின் ப்ரோக்ராமின் ஒருபகுதியாக மாறிவிடுகிறது அவ்வேளையில் எண்ட் பாயிண்டை மாற்றி அமைத்தால் போதுமானது புரோகிராமை திரும்ப எழுத வேண்டியதில்லை இவ்வாறு நாம் தேர்வு செய்த ப்ரோக்ராமின் ஒரு பகுதியை மிஷின் கோடாக மாற்றலாம் இந்தப் புரோகிராமை எழுதுவது போலவே இதை ட்ரான்ஸ்லேட் செய்யலாம் இதுதான் அசெம்பிளி லேங்குவேஜ் புரோகிராம் asm என்ற எக்ஸ்டென்ஷன் கொண்ட இந்த ப்ரோக்ராம்1 ஐ எடுத்துக்கொள்ளுங்கள் இதை அசம்ளர் வழியாக அசம்பிலி பிராசஸ் க்கு அனுப்பும் பொழுது அது 2 விதமான கோடுகளை தருகிறது முதல் வகையான கோடு லிஸ்ட் பைல் இது மனிதனின் புரிதலுக்காக தேவைப்படுவது இது தரக்கூடிய மற்றொரு வெளியீடு என்னவென்றால் மெஷின் கோடு அது பிராசசரின் புரிதலுக்காக பயன்படுவது MOV R1 A போன்ற இன்ஸ்டிரக்ஷன் லிஸ்ட் பைலில் பின்வரும் வடிவத்தில் இருக்கும் முதலில் முகவரி அதோடு அதன் ஸ்டேட்மன்ட் இடம்பெறும் பின்னர் ஸ்டேட்மன்ட் மற்றும் முகவரிக்கான கோடு உருவாக்கப்படும் இதுபோல எல்லா ஸ்டேட்மன்ட்களும் கோடாக மாற்றப்பட்டு ப்ரோக்ராமும் வெளியிடப்படுகிறது இதை பயன்படுத்தி ப்ரோக்ராம் சரியாக எழுதப்பட்டுள்ளதா அது சரியாக டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டுள்ளதா என புரிந்து கொள்ளலாம் ப்ரோக்ராமில் தவறுகள் ஏதேனும் இருந்தால் அது தகவலாக காண்பிக்கப்படும் பின்னர் நாம் அதை சரி செய்து கொள்ளலாம் எனவே புரோகிராம் எழுதும்போது நாம் அசம்ளரின் உதவியை நாடுவது நல்லது ப்ரோக்ராம் இல் தவறு ஏதேனும் இருந்தால் அசம்ளரின் ட்ரான்ஸ்லேட் செய்த லிஸ்ட் பைலை பயன்படுத்தி கண்டறியலாம் ஆனால் மிஷின் கோடு பைனரியாக இருப்பதால் அதைப்பார்த்து தவறை கணிக்க முடியாது பின்னர் அந்தத் தவறின் அடிப்படையில் அசெம்பிளி லேங்குவேஜ் புரோகிராமில் திருத்தங்களை செய்யலாம்